வணக்கம் இப்போது வரை நார்டனின் தேற்றம் Nortons theorem தெவெனினின் தேற்றம் Thevenins theorem மற்றும் சூப்பர் போசிஷன் தேற்றம் ஆகிய 3 முக்கியமான சர்க்யூட் கோட்பாடுகளைப் பற்றி விவாதித்தோம் எனவே இப்போது இன்று மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்பர் தேற்றம் பற்றி விவாதிப்போம் பல சூழ்நிலைகளில் லோடு க்கு பவர் ஐ வழங்குவதற்காக சர்க்யூட் வடிவமைக்கப்பட்டுள்ளது எனவே வோல்டேஜ் ஐயும் கரண்ட் ஐயும் கண்டுபிடிப்பதை விட லோடு க்கு வழங்கப்படும் பவர் குறித்து நாம் அதிக அக்கறை கொண்டுள்ளோம் கம்யூனிகேஷன் சிஸ்டம் போன்ற பயன்பாடுகள் உள்ளன அங்கு லோடு க்கு அதிகபட்ச பவர் ஐ வழங்குவது விரும்பத்தக்கது நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் கொடுக்கப்பட்ட சிஸ்டத்திற்கு உள் இழப்புகள் அறியப்படும் போது லோடு க்கு மேக்ஸிமம் பவர் ஐ வழங்குவதற்கான இந்த சிக்கலை நாம் தீர்க்க வேண்டும் இப்போது நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் சிஸ்டம் இல் உள்ள உள் இழப்புகளை நீங்கள் காணும்போது மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்பர் தேற்றத்தை நீங்கள் பயன்படுத்தினால் குறிப்பிடத்தக்க உள் இழப்புகள் இருக்கும் அது எவ்வாறு நிகழும் மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்பர் தேற்றத்தை விரிவாக விவாதிக்கும் போது இந்த குறிப்பிட்ட நிகழ்வுகளை நாம் புரிந்து கொள்வோம் இப்போது முந்தைய வகுப்புகளில் நாங்கள் விவாதித்த தெவெனின் ஈக்வலன்ட் ஆனது லீனியர் சர்க்யூட்டில் மேக்ஸிமம் பவர் ஐக் கண்டறியப் பயன்படுத்தப்படும் உங்களிடம் 2 டெர்மினல் நெட்வொர்க் இருந்தால் இதை லீனியர் நெட்வொர்க் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் எனவே இந்த நெட்வொர்க்கை தெவெனினின் ஈக்வலன்ட் ஆக மாற்றலாம் நாங்கள் ஏற்கனவே தெவெனினின் ஈக்வலன்ட் ஐப் பற்றி விவாதித்தபோது பார்த்தோம் எனவே இப்போது நம்மிடம் உள்ள நெட்வொர்க் எதுவாக இருந்தாலும் அதன் ஈக்வலன்ட் தெவெனின் வோல்டேஜ் மற்றும் தெவெனின் ரெசிஸ்டன்ஸ் ஐக் கொண்டு நாம் குறிப்பிடலாம் இப்போது தெவெனின் ஈக்வலன்ட் ஐப் பயன்படுத்தி நாம் கண்டறிந்த டெர்மினல்களுக்கு லோடு ஐச் சேர்க்க வேண்டும் எந்த நிபந்தனையின் கீழ் இந்த நெட்வொர்க்கால் லோடு க்கு மேக்ஸிமம் பவர் வழங்கப்படும் என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் இங்கே நாம் கருதுவது என்னவென்றால் லோடு மாறக்கூடியது எனவே மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்பர் நிலைக்கு ஏற்ப லோடு ஐ மாற்றலாம் இப்போது நெட்வொர்க்கிற்கு தெவெனின் ஈக்வலன்ட் சர்க்யூட் மற்றும் இணைக்கப்பட்ட மாறி லோடு ஆகியவற்றைக் காண்கிறீர்கள் அந்த விஷயத்தில் பவர் ஆக இருக்கும் இந்த விஷயத்தில் ரெசிஸ்டன்ஸ் R ஆனது ஆகும் ஏனெனில் இந்த ரெசிஸ்டன்ஸ் மூலம் சிதறடிக்கப்படும் பவர் ஐ நாம் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே கரண்ட் இன் மதிப்பு இருக்கும் ஆல் பெருக்கப்படும் கரண்ட் இன் ஸ்கொயர் லோடு க்கு வழங்கப்படும் பவர் இன் மொத்த மதிப்பாக இருக்கும் இப்போது இந்த குறிப்பிட்ட சமன்பாட்டை நீங்கள் பார்த்தால் மற்றும் சரி செய்யப்பட்டது ஏனெனில் இது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நெட்வொர்க்கிற்கு ஈக்வலன்ட் ஆனது எனவே அந்த குறிப்பிட்ட நிகழ்விற்கு மற்றும் இன் மதிப்பு நிலையானதாக இருக்கும் இந்த சர்க்யூட்டில் மாறுபடும் ஒரே விஷயம் ஆகும் இப்போது நீங்கள் இன் மதிப்பை 0 இலிருந்து வேறுபடுத்தினால் இன்பினிட் ஆகக் கூறலாம் மேலும் நெட்வொர்க்கால் வழங்கப்பட்ட பவர் இன் மதிப்பை லோடு க்கு அளவிட்டால் இந்த படத்தில் காட்டப்பட்டுள்ளதைப் போல நீங்கள் ஒரு கர்வ் ஐ வரையலாம் நீங்கள் இன் மதிப்பை அதிகரிக்கத் தொடங்கும் போது இந்த குறிப்பிட்ட லோடு க்குத் தேவையான பவர் அதிகரித்து வருவதை நீங்கள் காண்பீர்கள் இப்போது ஒரு குறிப்பிட்ட தருணத்தில் பவர் அதிகபட்சமாக இருக்கும் அதன் பிறகு இன் மதிப்பு அதிகரித்தாலும் பவர் இன் மதிப்பு மீண்டும் குறைக்கத் தொடங்கும் எனவே இதிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ளலாம் லோடு க்கு மேக்ஸிமம் பவர் வழங்கப்படும் ஒரு நிகழ்வு உள்ளது இப்போது நாம் எந்த நிபந்தனையின் கீழ் அல்லது இந்த இன் மதிப்பு என்ன என்பதைக் கண்டுபிடிக்க வேண்டும் இதில் நெட்வொர்க்கால் மேக்ஸிமம் பவர் லோடு க்கு வழங்கப்படும் இப்போது 0 க்கு முடிவிலிக்கு இடையில் மாறுகிறது என்பதை நாம் கண்ட மதிப்புகளைக் கண்டுபிடிக்க முயற்சிப்போம் மேக்ஸிமம் பவர் நிகழும் மதிப்பு ஆகும் இந்த உருவத்தை நீங்கள் கண்டால் லோடு க்கு மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்பர் இன் மதிப்பில் நடக்கிறது இது க்கு சமம் இந்த குறிப்பிட்ட நெட்வொர்க்கில் இன் மதிப்பு தெவெனின் ரெசிஸ்டன்ஸ் இற்கு சமமாக இருக்கும்போது மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்பர் நிகழ்கிறது நாம் இப்போது கணக்கிட்ட பவர் இன் உதவியுடன் இதைக் காண்கிறோம் இப்போது க்கு சமம் என்று எப்படி சொல்வோம் என்று பார்ப்போம் எனவே உகந்த நிலையை ஆப்டிமலிட்டி கண்டிஷன் நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் இங்கே என கொடுக்கப்பட்டுள்ள செயல்பாட்டை நீங்கள் வேறுபடுத்த வேண்டும் இப்போது பவர் வழங்கப்படுகிறது எனவே மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்பர் தேற்றத்தை நிரூபிக்க நாம் செய்ய வேண்டியது இந்த சமன்பாட்டில் கொடுக்கப்பட்டுள்ள ஐ ஐப் பொறுத்து வேறுபடுத்த வேண்டும் பின்னர் நாம் அதிகபட்ச மதிப்பை அடைந்திருக்கிறோமா இல்லையா என்பதைக் கண்டறிய வேண்டும் எனவே இந்த குறிப்பிட்ட சமன்பாட்டின் ஒரே மாறுபாடான உடன் நாம் பவர் ஐ வேறுபடுத்த வேண்டும் எனவே இப்போது பவர் சமன்பாட்டை நாம் வேறுபடுத்தினால் எனவே இதை 0 க்கு சமமாக அமைக்கும் போது நீங்கள் என்ற நியூமரேட்டர் டெர்ம்ஸ் ஐ பெறுவீர்கள் எனவே மற்றும் இறுதியாக நீங்கள் ஐப் பெறுவீர்கள் லோடு ரெசிஸ்டன்ஸ் ஆனது தெவெனின் ரெசிஸ்டன்ஸ் இற்கு சமமாக இருக்கும்போது மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்பர் நடைபெறுகிறது இது தொடர்பாக பவர் p இன் டெரிவேட்டிவ் ஐ நாம் மாற்றியமைத்தபோது இது பெறப்பட்டது இப்போது அந்த நிலையில் என்ற டெரிவேட்டிவ் இருக்கும்போது அந்த மதிப்பு ஐ பவர் p க்கு வழங்கினால் எங்களுக்கு மதிப்பு கிடைக்கும் பவர் அதிகபட்சம் அல்லது குறைந்தபட்சமாக இருக்கலாம் இப்போது டெரிவேட்டிவ் எடுக்கும் உதவியுடன் நம்மிடம் உள்ள நிபந்தனை உண்மையில் அதிகபட்சமா இல்லையா என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே நாம் செய்ய வேண்டியது தொடர்பாக பவர் ஐ இரட்டிப்பாக்க வேண்டும் அது 0 க்கும் குறைவானது என்பதை நிரூபிக்கும் ஸ்லைடில் காட்டப்பட்டுள்ளபடி இதைத் தீர்ப்பதன் மூலம் இரட்டை வேறுபாடு 0 ஐ விடக் குறைவாக இருக்க வேண்டும் எனவே லோடு ரெசிஸ்டன்ஸ் என்பது தெவெனினின் ரெசிஸ்டன்ஸ் இற்கு சமமாக இருக்கும்போது மேக்ஸிமம் பவர் லோடு க்கு மாற்றப்படுகிறது எனவே நாம் இப்போது கணக்கிட்ட பவர் சமன்பாட்டில் இன் மதிப்பை மாற்றும்போது அதாவது நெட்வொர்க் லோடு க்கு மாற்றப்படும் அதிகபட்ச பவர் இருக்கும் கருத்தில் கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்த மதிப்பு இன் போது மட்டுமே செல்லுபடியாகும் எனவே இன் மதிப்பு ஐ விட அதிகமாகவோ அல்லது ஐ விடக் குறைவாகவோ இருக்கும்போது லோடு க்கு மாற்றப்படும் பவர் ஐக் கண்டுபிடிக்க இன் வழக்கமான ஃபார்முலாவை பயன்படுத்த வேண்டும் இப்போது சர்க்யூட் இழப்பு எனக் குறிப்பிடப்பட்டால் உங்களிடம் இது போன்ற நெட்வொர்க் இருந்தால் என்ன நடக்கும் இந்த நெட்வொர்க் தெவெனின் ஈக்வலன்ட் ஆகக் குறிப்பிடப்பட்டால் இந்த வெளிப்புற டெர்மினல் ab உடன் லோடு ஐ இணைக்கிறீர்கள் ஆனால் இங்கே நாம் காணும் இன் மதிப்பு நெட்வொர்க்கில் உள்ள மொத்த இழப்பைத் தவிர வேறில்லை பின்னர் நீங்கள் லோடு ஐ மேக்ஸிமம் பவர் நிலையில் இணைத்தால் லோடு சோர்ஸ் இலிருந்து மேக்ஸிமம் பவர் ஐப் பெறும் என்றாலும் இழப்புகளும் அதிகபட்சமாக இருக்கும் அதனால்தான் சிஸ்டம் இல் இழப்புகள் இருக்கும்போது மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்பர் நிலை பயனுள்ளதாக இருக்காது அந்த விஷயத்தில் இழப்பு சிஸ்டம் இல் நாம் எதைப் பெற்றாலும் லோடு மூலம் உறிஞ்சப்படும் எந்த பவர் க்கும் சமமாக இருக்கும் இப்போது நாம் சோர்ஸ் இலிருந்து மேக்ஸிமம் பவர் ஐ வரைவதற்கும் லோடு க்கு மேக்ஸிமம் பவர் ஐ வழங்குவதற்கும் ஒரு வித்தியாசமான வேறுபாடு உள்ளது இப்போது லோடு அளவிடப்பட்டால் ரெசிஸ்டன்ஸ் ஆனது நெட்வொர்க்கின் தெவெனின் ரெசிஸ்டன்ஸ் இற்கு Thevenins resistance சமமாக இருக்கும் அது அந்த நெட்வொர்க்கிலிருந்து மேக்ஸிமம் பவர் ஐப் பெறும் லோடு ரெசிஸ்டன்ஸ் இல் எந்தவொரு மாற்றமும் தெவெனின் ரெசிஸ்டன்ஸ் ஐப் பொறுத்து அதிகரித்து வருகிறதா அல்லது குறைந்து கொண்டே இருந்தாலும் அது லோடு க்கு வழங்கப்படும் பவர் ஐக் குறைக்கும் மறுமுனையில் சாத்தியமான மேக்ஸிமம் கரண்ட் ஐ வரைவதன் மூலம் வோல்டேஜ் சோர்ஸ் இலிருந்து மேக்ஸிமம் பவர் ஐ நாம் ஈர்க்கிறோம் என்று இப்போது சொல்லலாம் சோர்ஸ் ஆனது லோடு க்கு மேக்ஸிமம் பவர் ஐ அளிக்கிறது என்று நாம் கூறும்போது இந்த நிலை இருந்தது இப்போது சோர்ஸ் இலிருந்து மேக்ஸிமம் பவர் ஐ எடுப்பதன் பொருள் என்னவென்று பார்ப்போம் எனவே சோர்ஸ் இலிருந்து மேக்ஸிமம் பவர் ஐ நீங்கள் பெற விரும்பினால் சோர்ஸ் இலிருந்து மேக்ஸிமம் கரண்ட் ஐ அது எவ்வாறு அடைய முடியும் என்பதை நீங்கள் வரைய விரும்புகிறீர்களா டெர்மினல்களைக் குறைப்பதன் மூலம் இது எளிமையாக அடையக்கூடியதாக இருக்கும் ஏனெனில் அந்த நிலையில் மட்டுமே மேக்ஸிமம் கரண்ட் சோர்ஸ் ஆல் வழங்கப்படும் நீங்கள் 0 பவர் ஐ லோடு க்கு திறம்பட வழங்குவீர்கள் ஏனெனில் அந்த விஷயத்தில் R மதிப்பு 0 ஆக இருப்பதால் நீங்கள் டெர்மினல்களை ஷார்ட் சர்க்யூட்டுடன் வைத்திருக்கிறீர்கள் மேக்ஸிமம் பவர் ஐ வரைவதற்கும் மேக்ஸிமம் பவர் ஐ லோடு க்கு வழங்குவதற்கும் ஒரு தனித்துவமான வேறுபாடு இருப்பதை நீங்கள் இப்போது புரிந்து கொள்ளலாம் ஆகவே சோர்ஸ் ஆனது லோடு க்கு மேக்ஸிமம் பவர் ஐ அளிக்கிறது என்று நீங்கள் கூறும்போது மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்பர் தேற்றம் பொருந்தும் மேக்ஸிமம் பவர் ஐ வரைவது என்று நாங்கள் கூறும்போது அந்த நிலையில் நீங்கள் சோர்ஸ் டெர்மினல்களை வரிசைப்படுத்தி சோர்ஸ் இலிருந்து கரண்ட் வெளியீட்டை அதிகரிக்கிறீர்கள் என்று அர்த்தம் இப்போது நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய மற்றொரு முக்கியமான விஷயம் மேக்ஸிமம் பவர் தேற்றம் சில நேரங்களில் தவறாகப் புரிந்து கொள்ளப்படுகிறது பவர் உறிஞ்சுதலை அதிகரிப்பதற்காக உகந்த லோடு ஐ தேர்ந்தெடுப்பதற்கு மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்பர் தேற்றத்தை பொதுவாக நாங்கள் வடிவமைத்தோம் ஆனால் லோடு சரி செய்யப்பட்டால் அதாவது லோடு ரெசிஸ்டன்ஸ் ஏற்கனவே குறிப்பிடப்பட்டிருந்தால் மேக்ஸிமம் பவர் தேற்றம் ஏன் உதவ முடியாது ஏனென்றால் நீங்கள் லோடு இன் மதிப்பை நீங்கள் நிர்ணயித்திருப்பதால் உங்கள் இப்போது மாறி காம்போனென்ட் ஐ விட சரி செய்யப்பட்டது உங்கள் நெட்வொர்க் காம்போனென்ட்களால் இயக்கப்படுகிறது உங்கள் மற்றும் ஏற்கனவே சரி செய்யப்பட்டது சரி செய்யப்பட்டால் மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்பர் நிலையை நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது அந்த வழியில் லோடு ரெசிஸ்டன்ஸ் ஏற்கனவே குறிப்பிடப்பட்டிருந்தால் மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்பர் தேற்றம் இருக்காது இப்போது நீங்கள் ஐ ஒரு மாறியாக மாற்றினால் அவ்வாறான நிலையில் நீங்கள் லோடு க்கு சமமாக அமைக்க விரும்பும் போது நெட்வொர்க்கின் தெவெனின் ஈக்வலன்ட் ரெசிஸ்டன்ஸ் அது எப்போதும் மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்பர் நிலைக்கு உத்தரவாதம் அளிக்காது ஏனெனில் நடைமுறை சூழ்நிலையில் நெட்வொர்க்கில் சில இழப்பு காம்போனென்ட்ஸ் உம் இருக்கும் எனவே கிடைக்கக்கூடிய இழப்பு காம்போனென்ட்ஸ் இருப்பதால் அந்த காம்போனென்ட்களில் நமக்கு பவர் இழப்பு உள்ளது அந்த விஷயத்தில் நீங்கள் பார்க்கும் ஒரு தெவெனின் ஈக்வலன்ட் சர்க்யூட் மேக்ஸிமம் பவர் நிலையை அடையாளம் காண உதவ முடியாது ஏனென்றால் ஒரு காம்போனென்ட் எப்போதும் இழப்பு காம்போனென்ட்களாக இருக்கும் மேலும் நீங்கள் ஐ வைத்திருக்கும் நிபந்தனையை அந்த காம்போனென்ட் உங்களுக்கு வழங்காது இது நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய ஒன்று நடைமுறை சூழ்நிலையில் சர்க்யூட்க்கு பவர் இழப்பு இருக்கிறதா என்பதை நீங்கள் எப்போதும் பார்க்க வேண்டும் இப்போது ஒரு உதாரணத்தின் உதவியுடன் மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்பர் தேற்றத்தைப் புரிந்துகொள்வோம் எனவே படத்தில் கொடுக்கப்பட்ட சர்க்யூட் உள்ளது இப்போது மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்பரை இன் எந்த மதிப்பில் நாம் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே முதல் படி என்ன முதல் கட்டமாக இந்த சர்க்யூட்க்கு தெவெனின் ஈக்வலன்ட் ஐக் கண்டுபிடிப்பது இது டெர்மினல்கள் ab க்கு விடப்படுகிறது அதற்காக நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் நீங்கள் முதலில் வோல்டேஜ் சோர்ஸ் ஐ ஷார்ட் சர்க்யூட் மற்றும் கரண்ட் சோர்ஸ் ஐ ஓபன் சர்க்யூட் செய்ய வேண்டும் இதனால் நீங்கள் தெவெனின் ரெசிஸ்டன்ஸ் இன் மதிப்பைக் கண்டறிய முடியும் எனவே இப்போது நீங்கள் சர்க்யூட்டை கண்டால் வோல்டேஜ் சோர்ஸ் ஐ நீங்கள் ஷார்ட் சர்க்யூட் செய்யும் போது ஓபன் சர்க்யூட் கரண்ட் சோர்ஸ் 6 ஓம் ரெசிஸ்டன்ஸ் 12 ஓம் உடன் இணையாக இருக்கும் மேலும் இந்த 3 ஓம் மற்றும் 2 ஓம் ரெசிஸ்டன்ஸ் தொடரில் இருக்கும் எனவே இன் மதிப்பு என்னவாக இருக்கும் இப்போது அடுத்த பணி தெவெனின் வோல்டேஜ் ஆன இன் மதிப்பைக் கண்டுபிடிப்பதாகும் இப்போது நீங்கள் சர்க்யூட்டை பார்க்கும்போது சோர்ஸ்களை மீண்டும் சர்க்யூட்க்குள் வைத்திருப்பதன் மூலம் சர்க்யூட்க்கு 2 மெஷ்கள் இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் எனவே என்பது மெஷ் 1 இல் உள்ள மெஷ் கரண்ட் என்பது மெஷ் 2 இல் உள்ள மெஷ் கரண்ட் மற்றும் டெர்மினல்கள் முழுவதும் வோல்டேஜ் இப்போது அந்த வழக்கில் நீங்கள் சர்க்யூட்டை பார்த்தால் இப்போது இந்த குறிப்பிட்ட மெஷ்க்கு நீங்கள் KVL எழுதினால் நீங்கள் என்ன எழுதுவீர்கள் நீங்கள் இதை எழுதுவீர்கள் நீங்கள் இன் மதிப்பை முதல் சமன்பாட்டில் வைத்து எளிமைப்படுத்தினால் கிடைக்கும் அடுத்து என்பது கரண்ட் சோர்ஸ் இல் உள்ள வோல்டேஜ் ஐத் தவிர வேறொன்றுமில்லை என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் ஏனெனில் 2 ஓம் ரெசிஸ்டரில் கரண்ட் பாய்ச்சல் இருக்காது ஏனெனில் இது ஓபன் சர்க்யூட் எனவே வோல்டேஜ் கரண்ட் சோர்ஸ் இல் இருக்கும் இந்த குறிப்பிட்ட பிரிவுக்கு நீங்கள் KVL பயன்படுத்தினால் இந்த விஷயத்தில் நீங்கள் என்ன எழுத முடியும் நீங்கள் இதை பெறுவீர்கள் இப்போது நீங்கள் இன் மதிப்பைப் பெற்றுள்ளீர்கள் மேலும் இன் மதிப்பை 9 ஓம் ஆகக் கொண்டுள்ளீர்கள் உங்கள் ஈக்வலன்ட் தெவெனின் சர்க்யூட்க்கு ஈக்வலன்ட் 9 ஓம் ரெசிஸ்டன்ஸ் ஐக் கொண்ட தொடரில் 22 வோல்ட் ஆகும் பின்னர் நீங்கள் இணைத்துள்ளீர்கள் மற்றும் லோடு தெரியவில்லை அது இப்போது மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்பர் தேற்றத்தைப் பயன்படுத்தி 9 ஓம் ரெசிஸ்டன்ஸ் லோடு க்கு சமமாக இருக்கும்போது மட்டுமே மேக்ஸிமம் பவர் மாற்றப்படும் என்று நீங்கள் கூறலாம் எனவே மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்பர் நிபந்தனையின் கீழ் 9 ஓம் இருக்கும் எனவே இதன் மூலம் இன்றைய அமர்வை முடிப்போம் அடுத்த வகுப்பிலும் மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்பர் தேற்றம் குறித்த எங்கள் விவாதத்தைத் தொடருவோம் அங்கு சர்க்யூட்களில் கிடைக்கும் சார்பு சோர்ஸ்கள் இருந்தால் அதைப் பற்றி விவாதிப்போம் லோடு க்கு மாற்றப்படும் மேக்ஸிமம் பவர் ஐ எவ்வாறு கணக்கிடுவீர்கள்